வணக்கம் மற்றும் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம் சிக்னல்களிலிருந்து சில கருத்துகளை முதலில் மதிப்பாய்வு செய்வோம் டிஜிட்டல் சிக்னல்களின் பிரதிநிதித்துவம் அல்லது திசையன்களாக சிக்னல்கள் மற்றும் சிக்னல் இடம் போன்ற கருத்துகளைப் பற்றி பேசுவோம் இது முக்கியமானதுஏனென்றால் நாம் டிஜிட்டல் தகவல்தொடர்புகளைப் படிக்கப் போகிறோம் டிஜிட்டல் தகவல்தொடர்புகள் கன்ஸ்டல்லேஷன்களைப் பற்றி அறிய நம்மை உள்ளடக்கும் மேலும் சிக்னல்கள் திசையன்களாக கருதப்படுவதால் இந்த கான்ஸ்ட்யூசன்கள் இந்த சிக்னல்களிலிருந்து வருகின்றன இது சில நேரங்களில் வடிவியல் அணுகுமுறை சிக்னல்களைப் புரிந்துகொள்ளும் சிக்னல்கள் என அழைக்கப்படுகிறது இது டிஜிட்டல் தகவல்தொடர்பு அமைப்புகளின் பகுப்பாய்வில் மிகவும் மதிப்புமிக்கது மற்றும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளில் இது எங்களுக்கு முக்கியமானது ஆப்டிகல் தகவல்தொடர்பு அதிகம் என்பதால் இன்று உண்மையில் 99ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் டிஜிட்டல் தகவல்தொடர்புகளில் நிகழ்கின்றன எங்களிடம் கிட்டத்தட்ட டிஜிட்டல் ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகள் மட்டுமே உள்ளன எனவே அந்த கருத்துகளைப் புரிந்து கொள்ள சில அடிப்படைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும்ஒரு சிக்னல் என்ன என்பதை சுருக்கமாக நினைவு கூர்ந்து பின்னர் அதைப் பற்றி பேசுவது ஃபோரியர் உருமாற்றம் ஆகும் எனவே நேரம் மாறுபடும் அலைவடிவங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சிக்னல் மற்றும் ஒரு சிக்னலின் அடிப்படையில் மாறுபடும் நேரம் அலைவடிவம் ஆகும் S என்பது நான் எடுக்கும் ஒரு மேப்பிங் என்று வைத்துக்கொள்வோம் எனவே எனக்கு நேரம் என்று அழைக்கப்படும் ஒரு மாறி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே ஒவ்வொரு முறையும் எனக்கு சில வீச்சு இருக்கலாம் அல்லது எனக்கு சில மதிப்பு இருக்கலாம் அது சக்தியாகவும் இருக்கலாம் எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் s என எழுதுவதன் மூலம் கைப்பற்ற முடியும் எனவே s இரண்டு குறியீடுகளைக் குறிக்கும் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டின் மதிப்பைக் கொடுங்கள்இது அந்த நேரத்தில் s ஆல் வரையறுக்கப்படும் இது செயல்பாடு எவ்வாறு மாறுகிறது என்பதையும் எனக்குத் தரும் எனவே இது சற்றே இரண்டு தொடர்புடைய குறிப்புகள் s ஒரு சிக்னல் என்று கூறி சுருக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த சிக்னல் தொடர்ச்சியான சிக்னல் ஆகும் ஏனெனில் நேரம் மாறுபடும் தொடர்ச்சியாக வேறுபட்ட சிக்னல் ஒரு தனித்துவமான நேர சிக்னல் என அழைக்கப்படுகிறது எந்த நேரத்திலும் நேரம் சில மாதிரிகளை மட்டுமே எடுக்க முடியும் இது நேர டொமைனிலிருந்து வருகிறது ஆனால் உண்மையில் நீங்கள் வேறு பல சூழல்களிலும் தனித்தனி சிக்னல்களைக் கொண்டிருக்கலாம் உதாரணமாக நீங்கள் கிரிக்கெட்டில் விளையாடுகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒவ்வொரு பந்துக்கும் எதிராக நீங்கள் அடித்த எண்களின் எண்ணிக்கை ஒரு தனித்துவமான நேர சிக்னலின் எடுத்துக்காட்டு நீங்கள் நேரத்தை சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல் தனித்துவமான நேர சிக்னல்களையும் கொண்டிருக்கலாம்சிக்னல் நேரத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல அது வேறு எதற்கும் ஒரு செயல்பாடாகவும் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் 2 பரிமாண தனித்துவமான சிக்னல் உடன் ஒத்திருக்கும் ஒரு படத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒவ்வொரு மாறியும் பிக்சல் புள்ளியாக இருக்கும்மேலும் படத்தின் அதனுடன் தொடர்புடைய இன்டன்சிடி தனித்துவமான சிக்னல் 2D சிக்னலாக இருக்கும் நாம் கொண்டிருக்கும் பொருளில் 1 பரிமாண சிக்னலை மட்டுமே மோட்லி கையாளும் ஒரே ஒரு சுயாதீன மாறி மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெளியீடு தொடர்ச்சியான நேர சிக்னலை குறிக்கிறது s எழுதுவதன் மூலம் t என்பது ஒரு தொடர்ச்சியான நேர அளவு அல்லது t என்பது ஒரு தொடர்ச்சியான அளவு என்று கருதுவது தனித்துவமான நேர சிக்னல் ஐ எழுதுவதன் மூலம் குறிக்கப்படுகிறது இது s ஐக் கொண்டுள்ளது இந்த s நேரம் n இல் உள்ள மாதிரியையும் அதே மாதிரிகளின் வரிசையையும் குறிக்கிறது இது ஒரு தொடர்ச்சியான சிக்னல் ஆகும் இது ஒரு தனித்துவமான சிக்னல் ஆகும் இந்த n உண்மையில் நேரத்திலிருந்து வருகிறது என்று நாம் கருதுவோம் இப்போது இந்த இரண்டு சிக்னல்களுக்கும் இடையே ஒரு உறவு உள்ளது s சில நிபந்தனைகளை பூர்த்திசெய்தால் இந்த புள்ளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது எல்லா புள்ளிகளிலும் s இன் மதிப்பை அளவிடுவதன் மூலம் அல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடனடி மதிப்பை அளவிடுவதை வேறுவிதமாகக் கூறினால் நான் s பிரதிநிதித்துவத்திலிருந்து அதற்குச் செல்ல முடியும் என்பது சேம்பிளிங் எனப்படும் ஒரு செயல்முறையின் தனித்துவமான நேர பதிப்பாகும் S சில நிபந்தனைகளை பூர்த்திசெய்தால் அலைவரிசை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிர்வெண்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தால் நான் s இலிருந்து s க்கு செல்ல முடியும் பின்னர் எனக்கு வேகமாக மாதிரி எடுக்க முடியும் s என்பது s இன் துல்லியமான பிரதிநிதித்துவமாக இருக்கும் நான் s இலிருந்து s க்கு செல்ல முடியும் எனவே நான் s இலிருந்து s க்கு செல்லக்கூடிய மாதிரி செயல்முறை சிக்னலின் புனரமைப்பு என அழைக்கப்படும் எனவே மாதிரி விகிதம் மற்றும் அலைவரிசைக்கு இடையிலான இந்த உறவு s பேண்ட்வித் B Hz க்கு மட்டுப்படுத்தப்பட்டால் நான் B இன் விகிதத்தை குறைந்தபட்சம் இரண்டு மடங்காக மாதிரி செய்ய வேண்டும் இது மாதிரி தேற்றம் என அழைக்கப்படுகிறது தொடர்ச்சியான டொமைனில் இருந்து தனித்துவமான டொமைனுக்கு எவ்வாறு செல்வது என்று தேற்றம் நமக்குக் கூறுகிறது மாறி வேறு ஏதேனும் இருக்கக்கூடும் என்று நான் சொன்னது போல் நேர சிக்னல்களை மட்டுமே கையாள்கிறேன் தொடர்ச்சியான அளவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அளவு மதிப்பிழக்கப்படும் எனவே நீங்கள் தொடர்ச்சியான தனித்துவமான சிக்னல்களுக்கு இப்போது செல்லலாம் s அல்லது s அல்லது t மற்றும் n அந்த நேரத்தைக் குறிக்கின்றன என்று கருதுவதால் பின்னர் இவை நேர டொமைன் பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுகின்றன மேலும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் பிரதிநிதித்துவம் அதிர்வெண் டொமைன் பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுகிறது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுஏனென்றால் நேர டொமைன்னில் s ஐ புரிந்துகொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வகையான படத்தை தருகிறது ஆனால் பல பொறியாளர்கள் அதிர்வெண் டொமைன்னில் செல்வதன் மூலம் இந்த சிக்னல்களை s மற்றும் s புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அதிர்வெண்ணில் மொழிபெயர்ப்பைப் பற்றி அவர்கள் சிந்திக்கக்கூடிய இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பேண்ட் வடிகட்டுவது பற்றி அவர்கள் சிந்திக்க முடியும் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் காட்சிப்படுத்த அல்லது அதிர்வெண் டொமைன்னில் உள்ள சிக்னல்களுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் s இன் பிரதிநிதித்துவம் அதிர்வெண்டொமைன் ஆகும் அதில் s இன் பிரதிநிதித்துவம் அதிர்வெண் டொமைன் ஆனது ஃபோரியர் உருமாற்றம் எனப்படுவதை மேற்கொள்வதன் மூலம் அதிர்வெண் டொமைன் ஐ தேர்வு செய்யலாம் s என்பது உண்மையான மதிப்புள்ள சிக்னல் ஆகும் இது ஒவ்வொரு கட்டத்திலும் t தொடர்புடைய s உண்மையானது பின்னர் இந்த s ஐ உண்மையான மதிப்புள்ள சிக்னல் என்று அழைக்கிறோம் அத்தகைய உண்மையான மதிப்புமிக்க சிக்னலுக்கு இது ஒரு உண்மையான மதிப்புமிக்க சிக்னல் என்றால் நாங்கள் ஃபோரியர் உருமாற்றத்தை வரையறுக்கிறோம் S மூலம் ஃபோரியர் உருமாற்றத்தைக் குறிக்கவும் இந்த S மூலதனம் சிறியதாக இருக்கும் சில நேரங்களில் இதை S என்று எழுதுவதன் மூலம் இதை குறிப்பிடுவோம் இந்த விஷயத்தில் நான் S ஐப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே இது s ஒரு சிறிய எழுத்து பெரிய எழுத்து S என்பது ஃபோரியர் உருமாற்றத்தைக் குறிக்கிறது எனவே இதுபோன்ற உண்மையான மதிப்புமிக்க சிக்னலின் ஃபோரியர் உருமாற்றம் சிக்கலான மதிப்புள்ள சிக்னல்களுக்கும் வரையறுக்கப்படலாம் ஆனால் சிக்கலான மதிப்புள்ள சிக்னல்களில் குறைந்த பட்சம் நாங்கள் ஆர்வம் காட்ட மாட்டோம் எனவே உண்மையான மதிப்புள்ள சிக்னலுக்கான s S ∫ −∞ s e− j2 π ft இது உங்கள் ஃபோரியர் உருமாற்ற பிரதிநிதித்துவம் ஆகும் s உண்மையானதாக இருக்கும்போது ஃபோரியர் உருமாறும் சொற்களில் சமச்சீரானதை இணைக்க வேண்டும் அதாவது s உண்மையானதாக இருந்தால் ஃபோரியர் உருமாற்றம் என்பது சமச்சீர் ஆகும் இணை சமச்சீர் என்பதன் அர்த்தம் என்ன அல்லது இணை சமச்சீர் என்றால் என்ன இதன் பொருள் S இன் அளவு ஒரு சம செயல்பாடு மற்றும் S இன் கட்டம் S ஒரு சிக்கலான எண் என்பதை நினைவில் கொள்க எனவே ஒவ்வொரு அதிர்வெண் f க்கும் நீங்கள் S என்ற சிக்கலான எண்ணைப் பெறப் போகிறீர்கள் ஏனெனில் உங்களிடம் ஒரு சிக்கலான சிக்னல் e− j2 π ft s உடன் பெருக்கப்படுகிறது எனவே S இன் இந்த கட்டம் ஒற்றைப்படை சமச்சீர் எனவே இது கான்ஜுகேட் சமச்சீர் இன் பொருளாகும் ஒரு சிக்னலின்அதிர்வெண் டொமைன் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் எவ்வாறு பெறலாம் எடுத்துக்காட்டாக s ஐ ஒரு வெளிப்பாடு செயல்பாடாகக் கருதி e atu e at என்பது ஒரு அதிவேக செயல்பாடு என்றால் நீங்கள் வெறுமனே அந்த செயல்பாட்டை பிளாட் செய்துள்ளீர்கள் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் t 0 இல் இது 1 ஆக இருக்கும் பின்னர் இது இப்படி சிதைந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் t எதிர்மறையாக செல்லலாம் ஏனென்றால் t நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருப்பதைப் பற்றி நாங்கள் எதையும் சேமிக்கவில்லை எனவே இதன் பொருள் என்னவென்றால் t ∞ இது ∞ இல் இருக்கும் இது ஈ அட் இல் எப்படி இருக்கிறது அத்தகைய சிக்னலுக்கு உண்மையில் ஒரு ஃபோரியர் உருமாற்றம் இருக்க முடியாது என்று மாறிவிடும் ஏனென்றால் ஒருங்கிணைப்பு ஒரு சாதாரண அர்த்தத்தில் சரியாக மாறாது எனவே நாம் என்ன செய்கிறோம் நாம் பெரும்பாலும் ஆர்வமாக இருப்பது சிக்னலின் 1 பக்கத்தின் ஃபோரியர் உரு மாற்றம் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் அந்த ஒரு பக்கத்தைப் பெறுவதற்கு படி செயல்பாடு என்று அழைக்கப்படும் இந்த செயல்பாட்டை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படி செயல்பாடு 0 க்கு குறைவாக t க்கு மதிப்பு 0 ஆக இருப்பதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது மேலும் இது 1 ஐ விட t க்கு 1 சமமாக இருக்கும் 0 க்கு சமமான t இன் நடுவில் சில நேரங்களில் இது ½ இன் மதிப்பைக் கொண்டதாக வரையறுக்கப்படுகிறதுஇடதுபுறத்தின் சராசரி மதிப்பாகவும் வலதுபுறம் சராசரி மதிப்பாகவும் இருக்கும் எனவே இது உங்கள் u நீங்கள் இந்த வழியைப் பார்க்கும்போது நீங்கள் உண்மையில் அதைப் பார்ப்பீர்கள் ஏனென்றால் சமிக்ஞை u 0 ஐ விட குறைவாக இருப்பதால் 0 குறைவாக இருக்கும் இ அட் பி இன் மாறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் இது மறைந்து போகும் வெளியீட்டில் வராது அதன் பின் என்ன மாறுபாடுகள் 1 ஆல் பெருக்கப்படும் எனவே உங்களிடம் ஒரு அதிவேக சிக்னல் உள்ளது எனவே நீங்கள் முக்கியமாக செய்திருப்பது e at செயல்பாட்டின் அனைத்து மதிப்புகளையும் அகற்றுவதாகும் எனவே இந்த செயல்பாடு 1 என்றால் இதை நீங்கள் u ஆல் பெருக்கும்போது இந்த செயல்பாட்டு மதிப்புகள் அகற்றப்படும் இதன் ஃபோரியர் மாற்றம் என்னவாக இருக்கும் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பெறுவதற்கு S என்ற வெளிப்பாட்டிற்குச் செல்வோம் இப்போது மின் ஒருங்கிணைப்பு 0 முதல் ∞ வரை மட்டுமே செல்ல முடியும் ஏனெனில் ∞ முதல் 0 வரை செயல்பாட்டின் மதிப்பு 0 ஆகும் S∫0 ∞ e−a j2 πf t dt ¿− 1 a j2 πf e−a j 2 πf ∞−e−a j2 πf 0 ¿ 1 a j2 πf எனவே ஒருங்கிணைக்க எதுவும் இல்லை எனவே 0 முதல் ∞ வரை இதை e− j2 π ft ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள் இது ஒரு வரையறையாகும் பின்னர் நீங்கள் இந்த அதிவேகத்தை இணைத்து எந்த சக்திகளும் இல்லை என்று கூறுகிறீர்கள் அதிவேக செயல்பாட்டின் விவாதத்தை நான் குறிக்கிறேன் eθ1 மற்றும் eθ2 உண்மையில் e θ 1 θ 2 என்று எனக்குத் தெரியும்எனவே இது அதிவேக செயல்பாடுகளின் சக்தி விதி இது e ∞ ஆல் பெருக்கப்படுகிறது இது ஒரு உண்மையான சிக்னல் இது ஒரு சிக்கலான சிக்னல் ஆகும் ஏனெனில் அங்கே ஒரு j உட்கார்ந்துள்ளது எவ்வாறாயினும் f ∞ நேர்மறை f ∞எதிர்மறை நோக்கிச் செல்லும்போது என்ன நடக்கும் ∞ இதன் தயாரிப்பு 0 க்கு சமமாக இருக்கும் இந்த அளவு உண்மையில் வளரவில்லை ஆனால் இது உண்மையில் ஒரு ஊசலாடும் சிக்னல் இருப்பினும் இந்த ஊசலாடும் சிக்னல் e a∞ ஆல் பெருக்கப்படுகிறது இதை மாற்ற முடியவில்லை F எதிர்மறை ∞ அல்லது நேர்மறைக்குச் சென்றாலும் ∞ இந்த e ∞ எப்போதும் 0 ஐ நோக்கிச் செல்லும் இருப்பினும் இது மிகவும் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டிருந்தால் இந்த வெளிப்பாட்டை அதிர்ஷ்டவசமாக மதிப்பிடுவதில் சிக்கல் இருந்திருக்கும் e− 2 πf∞ எப்போதும் அதன் அதிகபட்ச மதிப்பு 1 க்கு சமமாக இருக்கும் இதன் காரணமாக f நோக்கிச் செல்லும்போது ∞ இது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் இந்த அளவு எப்போதும் 1 க்கு சமமாக இருக்கும் பின்னர் அது 0 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இந்த அளவு உண்மையில் 0 க்கு சமம் எனவே f ∞ ஐ நெருங்குகிறதா அல்லது f நெருங்குகிறதா என்பதைப் பொருட்படுத்தாமல் ∞ இந்த சக 0 க்கு சமம் இது 1 க்கு சமம் இங்கே ஒரு மைனஸ் அடையாளம் ஒருவருக்கொருவர் ரத்துசெய்யப்படும் மேலும் நீங்கள் ஃபோரியர் உருமாற்றம் 1 a j2Πf ஆக மாற்றப்படுவதால் s சிக்கலானது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே ஃபோரியர் உருமாற்றம் சிக்கலானது ஆனால் இப்போது நீங்கள் s இன் அளவைப் பார்த்தால் இதன் அளவு வழங்கப்படுவதைக் காண்போம்|S|2 1 a2 πf 2 எனவே இந்த அளவை சரியாக எழுதுங்கள் மற்றும் f எதிர்மறையானது அல்லது f நேர்மறையானது என்பதை நீங்கள் காண்பது இந்த S எப்போதும் நேர்மறை அளவுக்கு சமமாக இருக்கும் உண்மையில் f இன் அளவை f 0 இல் f இன் செயல்பாடாக நீங்கள் எங்கு வரைபடமாக்கினால் உங்களுக்கு 1 a மதிப்பு இருக்கும் ஏனெனில் a2 மற்றும் ஸ்கொயர் ரூட் ரத்துசெய்யப்படும் எனவே நீங்கள் 1 a மதிப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் f நேர்மறையாக இருக்கும்போது f மிகப் பெரியதாக இருக்கும்போது 2Πf2 இந்த அளவு a2 உடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியதாகிவிடும் மேலும் ஸ்கொயர் ரத்துசெய்யப்படும் பின்னர் இது அடிப்படையில் 0 ஆக குறையும்இதேபோல் f எதிர்மறை மதிப்பு பகுதியில் f பெரிதாக செல்லும் போது ∞ இந்த 2Πf 2 இது a2 உடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியதாக இருக்கும் பின்னர் இந்த a2 அளவை புறக்கணிப்பதை நீக்கலாம் பின்னர் ஸ்கொயர் போய்விடும் ஆனால் f எதிர்மறையாக செல்லும்போது கூட f ஸ்கொயர்டு ஆகிறது இந்த சக எப்போதும் இதை நோக்கி செல்வது நேர்மறையாக இருக்கும் மற்றும் 0 ஐ நோக்கி செல்லும் எனவே நீங்கள் இந்த இரண்டையும் இணைக்க முடியும் இது S நடந்து கொள்ளும் விதமாக இருக்கும் அத்தகைய விளக்கத்தை அல்லது நீங்கள் ஸ்கொயர் S ஆக இருக்கும்போது செயல்படும் எனவே நீங்கள் இதை ஸ்கொயராக்கும் போது ஸ்கொயர் ரூட் இந்த தளத்தை விட்டு வெளியேறும் அல்லது இந்த செயல்பாடு லேசர்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதை அறிவீர்கள் மேலும் நீங்கள் உண்மையில் லேசர்கள் அத்தகைய ஒரு குணாதிசயத்தை காட்டலாம் அத்தகைய பண்பு ஒரு லோரென்ட்ஜியன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த செயல்பாடு ஒரு லோரென்ட்ஜியன் என்று அழைக்கப்படுகிறது லேசரின் லைன்வித் ஐ பின்னர் விவாதிக்கும்போது இந்த லோரென்ட்ஜியனைப் பார்ப்போம் இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் பெற வேண்டியது என்னவென்றால் S இன் அளவு ஒரு சமமான செயல்பாடு இது f இன் சமமான செயல்பாடு என்பதை மிகத் தெளிவாகக் காணலாம் ஆனால் நீங்கள் S கோணத்தைக் கணக்கிட விரும்பினால் இது எதிர்மறையாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் இது ஒற்றைப்படை சமச்சீர் y ஆக இருக்கும் அதன் அளவின் அடிப்படையில் இதை ஒரு j2Πf ஐக் குறிக்கும் மேலும் நான் இதை ejθ என எழுதக்கூடிய கட்டமாக இருந்தால் θ tan -1 2Πf a மற்றும் இந்த 1 ejθ இருப்பதால் இது மேலே சென்று e jθ ஆக மாறும் எனவே கோணம் tan 1 2Πf a ஆக இருக்கும் எனவே இந்த செயல்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது இது e 2Πf a ஆக இருக்கும்நீங்கள் f இன் மதிப்புகளைப் பார்க்கத் தொடங்கினால் இது எதிர்மறையாக இருக்கும் நான் அதைப் பெற்றேன் எனவே இது சரியாகிவிடும் என்று நான் நம்புகிறேன் எனவே நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தை வைத்து இது ஒரு பயிற்சியைக் கொண்டிருப்பதைக் கண்டுபிடிக்க முடியும் இது நீங்கள் காட்டக்கூடியது இது ஒற்றைப்படை செயல்பாடாக இருக்கலாம் எனவே S நேர்மறைக்கு இது இந்த வழியில் செல்லும் எனவே எதிர்மறை f க்கு இது இந்த வழியில் செல்லும் அல்லது இந்த குறிப்பிட்ட வழியில் இருக்கலாம் இது எந்த வழியில் செல்கிறது என்பது பற்றி நான் உண்மையில் கவலைப்படவில்லை ஆனால் இது f இன் ஒற்றைப்படை பிரிவாக இருக்க வேண்டும் என்பதைக் காட்ட வேண்டும் எனவே நான் உங்களுக்கு சொல்ல முயற்சித்த விஷயம் என்னவென்றால் ஒரு உண்மையான மதிப்புள்ள s க்கான S மற்றும் நிச்சயமாக இந்த e at உண்மையான மதிப்புமிக்க சிக்னலுக்கான உண்மையான மதிப்புள்ள சிக்னல் ஆகும் ஆகும் S ஒரு சிக்கலானதாக மாறும் அல்லது அல்லது இது ஒரு காஞ்சுகேட் சமச்சீர் செயல்பாடாக மாறும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் S அளவு சமச்சீர் மற்றும் S ஒற்றைப்படை சமச்சீர் என்று காஞ்சுகேட் சமச்சீர் குறிக்கிறது எனவே இதுதான் S சிக்னலுக்கான ஃபோரியர் உருமாற்றம் இது எங்களுக்கு ஏன் முக்கியமானது இப்போது இங்கே ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் அல்லது இங்கே ஒரு அமைப்பைப் பார்ப்போம் பாஸ் பேண்ட் சிக்னல் என அழைக்கப்படும் இடத்தில் நான் தொடங்குகிறேன் பாஸ் பேண்ட் சிக்னல் என்றால் என்ன இந்த ஃபோரியர் உருமாற்றத்திற்கு நீங்கள் திரும்பிச் சென்றால் இந்த ஃபோரியர் உருமாற்றத்தின் சராசரி அதிர்வெண் எங்கே அல்லது ஃபோரியர் மாற்றம் எங்கே மையமாக உள்ளது இது 0 ஹெர்ட்ஸில் மையமாக உள்ளது எனவே இதுபோன்ற சிக்னல்கள் பேஸ்பேண்ட் சிக்னல்கள் என அழைக்கப்படுகின்றன எனவே இந்த e at u இன் ஃபோரியர் உருமாற்றம் f 0 ஐ மையமாகக் கொண்டுள்ளது இந்த ஃபோரியர் என்னுடையதை அகற்றும் ஃபோரியர் உருமாற்றம் 0 ஐ மையமாகக் கொண்டது ஒரு பேஸ்பேண்ட் சிக்னல் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதன் அதிர்வெண் உள்ளடக்கம் f 0 அல்லது DC சிக்னல்களில் அமைந்துள்ளது இருப்பினும் நிலையான மைய அதிர்வெண் 0 அதிர்வெண் அல்ல ஆனால் 0 ஐ விட அதிகமாக இருக்கும் மிக அதிக அதிர்வெண்ணில் அமைந்துள்ள சிக்னல்களை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது சூழ்நிலைகள் உள்ளன நான் எவ்வாறு அதை பெற முடியும் அல்லது அத்தகைய சிக்னல்களை நான் எங்கே காணலாம் நீங்கள் ஒரு சிக்னலை மாற்றியமைக்கும் போதெல்லாம் மாடுலேஷனுக்குப் பிறகு ஸ்பெக்ட்ரம் அடிப்படையில் அதிக அதிர்வெண்ணை நோக்கி நகரும் என்பதை நாங்கள் எடுத்துக்காட்டாக கண்டோம் உங்கள் டபுள் சைட் பேண்ட் அடக்கப்பட்ட கேரியர் பண்பேற்றம் s m × c ஆகும் C என்பது cos 2Лfct மற்றும் m என்பது நீங்கள் அனுப்பும் மெசேஜ் சிக்னல் m என்பது எங்களுக்குத் தெரியும் சிக்னல் m என்பது பேஸ் பேண்ட் ஆகும் இது m 0 அதிர்வெண்ணில் மையமாக இருக்கும் என்பதைக் குறிக்கிறதுs என்பது ஒரு ஃபேஸ் பேண்ட் சிக்னல் ஆகும் இது cos 2Лfct இன் ஃபோரியர் பிரதிநிதித்துவம் என்னவாக இருக்கும் ஃபோரியர் உருமாற்றத்தின் விவரங்களுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் இங்கே சில சிக்கல்கள் உள்ளன ஆனால் இதன் ஃபோரியர் உருமாற்றம் 12 𝛿 12 𝛿 f fc ஆல் வழங்கப்படுகிறது இந்த 𝛿f என்பது ஒரு செயல்பாடு இது உந்துவிசை செயல்பாடு எனப்படும் இது ஒரு வழியில் வரையறுக்கப்படுகிறது இது t ஒரு உந்துவிசை செயல்பாடு என்றால் t க்கு t 0 என்பது t க்கு 0 க்கு சமமாக இருக்காது மற்றும் 𝛿 இன் பரப்பளவு ஒன்றுக்கு சமமாக இருக்கும் நாங்கள் பொதுவாக அவற்றை ஒரு இயல்பாக்குவதாக கருதுகிறோம் எனவே நாங்கள் சொல்வது t0 0 க்கு 0 ஆக இருக்கும் இதை நீங்கள் ஒருங்கிணைத்தால் இது ஒன்றுக்கு சமமாக இருக்கும் மற்றும் ஒரு உந்துவிசை செயல்பாட்டின் எடுத்துக்காட்டு அகலம் t இன் முக்கோண செயல்பாடு மற்றும் 1 t இன் வீச்சு ஆகும் ஆனால் நீங்கள் குறைக்கத் தொடங்கும் போது t 0 க்குச் செல்லும் அத்தகைய செயல்பாடுகளின் வரிசையை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது உங்களுக்குத் தெரியும் 1 t வளர்ந்து வளர்கிறது மேலும் இது ஒரு உந்துவிசை செயல்பாடு போல மேலும் மேலும் பார்க்கத் தொடங்கும் இது இறுதியில் ஒரு உந்துவிசை செயல்பாடு போல தோற்றமளிக்கும்எனவே இது ஒரு உந்துவிசை செயல்பாட்டின் எடுத்துக்காட்டு இந்த விஷயத்தில் உந்துவிசை செயல்பாடு அதிர்வெண் டொமைன் இல் இருக்கும் s இன் ஃபோரியர் மாற்றம் என்ன என்பதை நீங்கள் கண்டறிந்தால் இது S ஆக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இது M ⨂ ½ 𝛿 ½ 𝛿 f fc ஆல் வழங்கப்படுகிறது இந்த மாற்றம் என்ன என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா இந்த முறையில் உங்களுக்குத் தெரிந்ததற்காக கன்வல்யூஷன் ஆபரேஷன் வரையறுக்கப்படுகிறதுஎனவே எனக்கு இரண்டு சிக்னல்கள் s1 மற்றும் s2 இருந்தால் s1 மற்றும் s2 ஆகியவற்றின் மாற்றம் இந்த நட்சத்திரத்தால் குறிக்கப்படுகிறது மற்றும் s τ s2 t τ t dt என எழுதப்பட்டது அல்லது மதிப்பிடப்படுகிறது a என்பது போலி மாறி நீங்கள் செய்கிறதெல்லாம் சிக்னல் எஸ் 1 டி ஐ எடுத்து பின்னர் சிக்னல் எஸ் 2 டி ஐ தலைகீழாக எடுத்து பின்னர் தாமதப்படுத்துங்கள் எனவே s1 இது எழுதப்பட்டால் இது உங்கள் s1 மற்றும் இது உங்கள் s2 என்றால் நீங்கள் சொல்வது எல்லாம் இந்த s2 ஐ தலைகீழாக மாற்றினால் எனவே இதைச் சுற்றினால் இந்த சிக்னல் கிடைக்கும் அதை நீங்கள் தாமதப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் இந்த சிக்னலைப் பெறப் போகிறீர்கள் இது இந்த s1 க்கு இரண்டு மடங்கு பெருக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் இந்த இரண்டு சிக்னல்களையும் பெருக்கி ஒருங்கிணைப்பதன் மூலம் நேர மாற்றத்தின் ஒவ்வொரு மதிப்புக்கும் இதைச் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பின் முடிவைப் பெறுவீர்கள் சிக்னல்கள் பற்றிய படிப்புகளில் கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கின்றன நீங்கள் மறந்துவிட்டால் அதைக் குறிப்பிடவும் நீங்கள் திரும்பிச் சென்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சில சிக்னல் மற்றும் கணினி உரை புத்தகத்தைப் படிக்கலாம் கன்வல்யூஷன் என்றால் என்ன அல்லது அதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதை மனதில் கொண்டு மாற்றும் செயல்பாட்டை நேர டொமைன் இல் செய்ய முடியும் அதிர்வெண் டொமைன் இல் இதைச் செய்ய முடியும் இந்த உந்துவிசை செயல்பாடுகளுக்கு ஒரு சிறப்புச் சக்தி உள்ளது ஒரு சிக்னலை நான் தூண்டினால் அது உந்துவிசை அல்ல 𝛿 இதன் மாற்றாக M ஐ எழுதுங்கள் அது எனக்கு M ஆக இருக்கும் எனவே நான் அவற்றைச் சரிசெய்யும்போது எனக்கு M கிடைக்கும் ஃபோரியர் உருமாறும் தேற்றம் இருப்பதால் அதிர்வெண் டொமைன்னில் இது மாற்றமடைகிறது நேர டொமைன்னில் பெருக்கப்படுவதால் அதிர்வெண் டொமைன்னில் மாற்றம் ஏற்படுகிறது என்று இது நமக்குச் சொல்கிறது எனவே உங்கள் டபுள் சைடு பேண்ட் ஒடுக்கப்பட்ட கேரியர் சிக்னல் இது m x c ஆகும் இதன் ஃபோரியர் உருமாற்றம் m இன் M இன் ஃபோரியர் உருமாற்றத்தின் m இன் மாற்றமாக கருதப்படுகிறது இது M மற்றும் ஃபோரியர் c இது 𝛿 வின் செயல்பாடு ஆகும் எனவே நீங்கள் இப்போது இந்த மாற்றத்தைப் பார்த்தால் நான் இதை நிரூபிக்கவில்லை எனவே நீங்கள் இந்த உறவைப் பார்த்து இந்த சமன்பாட்டிற்குப் பயன்படுத்தினால் அதை நாம் ஒன்றாக அழைப்போம் பின்னர் ஃபோரியர் S ஐ ½M ½ M f fc ஆக மாற்றுவதைக் காணலாம் என்ன இது M மற்றும் M f fc இது இப்போது நீங்கள் M உடன் தொடங்கினால் 0 ஐ மையமாகக் கொண்ட இதை நீங்கள் தொடங்கினால் நான் இதைத் திட்டமிடுகிறேன் ஏனெனில் இது ஒரு பேஸ்பேண்ட் சிக்னலுக்கு M வலது புறமாக மாற்றப்பட்ட ஒரு சிக்னலுக்கு ஒத்திருக்கும் எனவே அது மாற்றப்பட்டுள்ளது எனவே இங்கே மதிப்பு ஒன்று என்று சொல்லலாம் எனவே இது ஒன்றாகும் இது b இன் மதிப்பைக் கொண்டுள்ளது இது b எனவே இது fc b ஆக மாறுகிறது இது fc b இதேபோல் இது M மற்றும் M f fc ஒரு செயல்பாடாக இருக்கும் இது இடதுபுறமாக மாற்றப்படும் இது இப்போது fc ஐ மையமாகக் கொண்டு fc b இல் இருக்கும் -Fc b இந்த இரண்டையும் இணைக்கும்போது நீங்கள் பெறுவது இந்த S ஆகும் நீங்கள் 1 முதல் ½ வரையிலான வீச்சுகளை மாற்றும்போது ஒன்றை நீங்கள் fc இல் அமைத்துள்ளீர்கள் மற்ற நிறமாலை ½ இல் அமைந்துள்ளது fc இது ஒரு ½ மதிப்பைக் கொண்டுள்ளது ½ இது உங்கள் சிக்னல் S இப்போது அத்தகைய சிக்னல் 0 அதிர்வெண்ணில் அல்ல ஆனால் வேறு அதிர்வெண் fc ஐ மையமாகக் கொண்டுள்ளது fc இங்கே 0 ஐ விட மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் DC சிக்னலை பாஸ் பேண்ட் சிக்னல் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் நேர டொமைன் இல் பேஸ் பேண்ட் சிக்னலை நீங்கள் மாற்றியமைக்கும் போதெல்லாம் பாஸ் பேண்ட் சிக்னல்கள் சந்திக்கும் அதனுடன் தொடர்புடைய அதிர்வெண் டொமைனைப் பார்க்கும்போது அவை இப்போது மதிப்பு fc ஐ மையமாகக் கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நிகழ்ந்த ஒன்று நீங்கள் s ஐ எடுத்திருந்தால் அசல் மதிப்புள்ள சிக்னலை நாம் பெற வேண்டும் இயற்பியல் மாடுலேட்டரை நீங்கள் இணைக்கும்போது நீங்கள் பெறும் சிக்னல் உண்மையான சிக்னலாக s இருக்கும் அத்தகைய சிக்னலின் s ஃபோரியர் உருமாற்றம் நேர்மறை அதிர்வெண் டொமைனிலும் எதிர்மறை அதிர்வெண் வரம்பிலும் சரியான கூறுகளைக் கொண்டுள்ளது என்பதைக் காண்பிக்கும் எனவே உங்களிடம் எதிர்மறை அதிர்வெண் டொமைன் உள்ளது இங்கே அனைத்து அதிர்வெண்களும் நேர்மறையானவை மற்றும் எதிர்மறையானவை எனவே தொடர்புடைய S இரண்டிலும் பூஜ்ஜியமற்ற மதிப்புகளைக் கொண்டுள்ளது ஆனால் இந்த இரண்டு பிரதிகள் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை என்பதை நீங்கள் ஏற்கனவே காணலாம் ஏனெனில் இந்த இரண்டின் அளவுகளின் ஸ்பெக்ட்ரம் ஒரே மாதிரியாக இருக்கிறது கட்ட ஸ்பெக்ட்ரமைப் பார்க்கும்போது இவை இரண்டும் ஒரே மாதிரியானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அவை ஒற்றைப்படை செயல்பாடுகளாக இருக்கும் எனவே இங்குள்ள விஷயம் என்னவென்றால் நீங்கள் மின்சார டொமைன் இல் ஒரு மாடுலேட்டரை எடுக்கும்போது உண்மையில் இரண்டு பிரதிகள் உங்களிடம் உள்ளன நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் நீங்கள் t இன் உண்மையான மதிப்புள்ள சிக்னல் s உடன் தொடங்கினால் அது பாஸ் பேண்ட் சிக்னல் ஆகும் நீங்கள் செய்யும் முதல் செயல்பாடு டவுன் கன்வெர்ஷன் ஆபரேஷன் என்று அழைக்கப்படுகிறது டவுன் கன்வெர்ஷன் ஆபரேஷனின் விளைவாக இப்போது 0 அதிர்வெண்ணை மையமாகக் கொண்ட ஒரு சிக்னலை நாம் எப்படியாவது உருவாக்க வேண்டும் இது அதிர்வெண்ணை மையமாகக் கொண்ட பூஜ்ஜியமற்ற அதிர்வெண்களை மையமாகக் கொண்டது f பாஸ் பேண்டிலிருந்து பேஸ்பேண்டிற்குச் செல்லும் இந்த செயல்முறை டவுன் கன்வெர்ஷன் என அழைக்கப்படுகிறது இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய டவுன் கன்வெர்ஷன் பற்றிய மிக முக்கியமான உண்மை உள்ளது நாம் செய்யவிருக்கும் இந்த டவுன் கன்வெர்ஷனின் வழி உண்மையான மதிப்புமிக்க சிக்னலாக இல்லாமல் சிக்கலான பேஸ் பேண்ட் சிக்னலில் விளைகிறது இது ஒரு சிக்கலான பேஸ் பேண்ட் சிக்னலை ஏற்படுத்தும் அல்லது சில நேரங்களில் சிக்கலான லோ பாஸ் சிக்னல் என அழைக்கப்படுகிறது சிக்கலான லோ பாஸ் சமமான சிக்னல் இந்த கருத்துக்கள் தகவல்தொடர்புகளில் மட்டுமல்ல அவை லேசர் கோட்பாட்டிலும் முக்கியமானவை எனவே இதைப் புரிந்துகொள்வதற்கு நீங்கள் சிறிது நேரம் செலவிட்டால் லேசர் கோட்பாட்டின் தலைப்புகளையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளவும் பாராட்டவும் முடியும் எனவே இது குறைந்த பாஸ் சமமான சிக்னல் அல்லது இணை சிக்கலான குறைந்த புள்ளி சமமான பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுகிறது பாஸ் பேண்டிலிருந்து பேஸ் பேண்ட் சிக்னல்களாக மாற்றுவதன் மூலம் இது பெறப்படும் இப்போது நாம் டவுன் கன்வெர்ஷன் ஐ எப்படி மாற்றுவது என்பது எனக்கு ஏற்கனவே தெரிந்த மிக எளிய வழி என்று நான் நினைக்கிறேன் எல்லா எதிர்மறை மாறி மதிப்புகளையும் சரியாக எடுத்துக் கொள்ளும் ஒரு செயல்பாடு எனக்கு ஏற்கனவே தெரியும்எனவே இந்த e at சிக்னலை இங்கே நினைவு கூர்ந்தால் இந்த செயல்பாட்டை u மூலம் இந்த e at ஐ பெருக்கினோம் அது என்ன செய்தது இது e at இன் அனைத்து கூறுகளையும் நீக்கியது t இப்போது 0 க்கும் குறைவாக இருந்தபோது நான் ஒரு யூனிட் படி செயல்பாட்டை சரியான நேரத்தில் செய்ய முடிந்தால் அதிர்வெண்ணில் ஒரு யூனிட் படி செயல்பாட்டை என்னால் செய்ய முடியும் கூறுகள் அனைத்தையும் அகற்ற நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் இதை ஒரு யூனிட் படி செயல்பாடு மூலம் பெருக்க வேண்டும் ஒரு அலகு செயல்பாட்டின் மூலம் அதன் மதிப்பு 0 ஐ விட f க்கு ஒன்றுக்கு சமமாக இருக்கும் மேலும் இது f 0 இல் 0 க்கும் குறைவாக f க்கு 0 க்கு சமமாக இருக்கும் சில நேரங்களில் இந்த மதிப்பை ½ க்கு சமமாக வைத்திருக்கலாம் எனவே நீங்கள் இதைச் செய்யும்போது நான் S U ஐ பெருக்கிய பிறகு இந்த எதிர்மறை அதிர்வெண் கூறுகள் அனைத்தும் மறைந்துவிடும் தொடர்புடைய ஸ்பெக்ட்ரம் என்னவாக இருக்கும் ஸ்பெக்ட்ரம் இப்போது பூஜ்ஜியமற்றவற்றில் மட்டுமே கூறுகளைக் கொண்டுள்ளது நேர்மறை அதிர்வெண் டொமைன் இல் மட்டுமே நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் fc யை மையமாகக் கொண்ட அந்த ஸ்பெக்ட்ரத்தைப் பார்த்தால் இப்போது நான் இந்த fc யை 0 ஆகக் கொண்டு வர வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் இதை மீண்டும் அதிர்வெண்ணில் மொழிபெயர்க்க வேண்டும் ஃபோரியர் உருமாற்றம் S கொண்ட s ஐ எடுத்துக் கொண்டால் உங்கள் ஜோடி ஃபோரியர் உருமாற்ற பண்புகள் உதவும் t0 நேர்மறை அல்லது எதிர்மறையா என்பதைப் பொறுத்து t0 ஐ ஒரு காரணி மூலம் வலது அல்லது இடதுபுறமாக மாற்றும்போது இந்த கட்ட காரணி e j2πft 0 ஆல் இந்த ஃபோரியர் உருமாற்றத்தை பெருக்க S சமமாக இருக்கும் இதேபோல் நான் S இன் ஃபோரியர் உருமாற்றம் s உடன் தொடங்கினால் நான் S ஐக் கருத்தில் கொண்டால் இதை e j2πfc s ஆல் பெருக்க இது சமமாக இருக்கும் எனவே e j2πfct ஆல் s இன் பெருக்கம் ஸ்பெக்ட்ரத்தை வலதுபுறமாக மாற்றுவதற்கு சமம் ஆனால் ஸ்பெக்ட்ரத்தை வலதுபுறமாக மாற்ற நான் விரும்பவில்லை ஸ்பெக்ட்ரத்தை இடதுபுறமாக மாற்ற விரும்புகிறேன் எனவே fc ஐ எதிர்மறையாகக் கருதினால் எனக்கு s f fc கிடைக்கிறது இது இங்கே ஒரு மைனஸ் சிக்னலாக இருக்கும் எனவே நான் செய்ய வேண்டிய இரண்டு செயல்பாடுகளை நான் அடையாளம் கண்டுள்ளேன் உண்மையான மதிப்பு s உடன் தொடங்கவும் சிக்கலான குறைந்த பாஸ் சமமான சிக்னல் அல்லது சிக்கலான பேஸ் பேண்ட் சிக்னலைப் பெற நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பெறுவீர்கள் U செயல்பாட்டால் S ஆக இருக்கும் S இன் ஃபோரியர் உருமாற்றத்தை நீங்கள் U செயல்பாட்டால் S என்று பெருக்கி பின்னர் நேர டொமைனில் நீங்கள் இதை பெருக்கவும் எனவே இதை நாம் புரிந்து கொள்ளும்படி இதை தொகுதி வரைபட வழியில் மீண்டும் எழுதுவோம் எனவே S இந்த வழியில் வருகிறது இது வடிகட்டியில் செல்கிறது அதன் பரிமாற்ற செயல்பாடு ϕ U மற்றும் இந்த வடிப்பானின் வெளியீடு e j2πfct ஆல் பெருக்கப்படும் வெளியேறுவது சிக்கலான பேஸ் பேண்ட் அல்லது சிக்கலான குறைந்த பாஸ் சிக்னலாக இருக்கும் உண்மையில் இந்த குறிப்பிட்ட வெளியீட்டிற்கு ஒரு பெயர் உள்ளது இந்த வெளியீட்டின் பெயர் பகுப்பாய்வு சிக்னல் என்று அழைக்கப்படுகிறது பகுப்பாய்வு சிக்னல் அதன் ஃபோரியர் உருமாற்றத்தை நேர்மறை அதிர்வெண் வரம்பில் மட்டுமே கொண்டிருக்கும் எனவே உங்களிடம் S உள்ளது இது U ஆல் பெருக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பகுப்பாய்வு சிக்னல் இருக்கும் இது நேர்மறை அதிர்வெண் பகுதியில் மட்டுமே கூறுகளைக் கொண்டிருக்கும் மேலும் இதை நீங்கள் e j2πfct ஆல் பெருக்கினால் நீங்கள் பெறுவது சிக்கலான குறைந்த பாஸ் சிக்னல் ஆகும் நான் ஏன் ஒரு சிக்கலான குறைந்த பாஸ் சிக்னலைப் பெற வேண்டும் இந்த சிக்னல் தானாகவோ அல்லது இந்த ஸ்பெக்ட்ரம் தானாகவோ ஒரு சிக்கலான மதிப்புள்ள சிக்னலை ஏற்படுத்தும் ஏனெனில் ஃபோரியர் மாற்றம் இப்போது சமச்சீராக இல்லை ஃபோரியர் உருமாற்றம் சமச்சீராக இல்லாவிட்டால் அது இணைந்த சமச்சீர் அல்ல அதனுடன் தொடர்புடைய நேர டொமைன் சிக்னல் ஒரு சிக்கலான சிக்னலாக இருக்கும் எனவே பகுப்பாய்வு சிக்னல் ஒரு சிக்கலான சிக்னலாக இருக்க வேண்டும் இந்த சிக்கலான சிக்னல் இப்போது இன்னும் ஒரு சிக்கலான சிக்னல் ஆல் பெருக்கப்படுகிறது இது நீங்கள் பெறப் போகும் ஒட்டுமொத்த சிக்னலும் சிக்கலான குறைந்த பாஸ் சிக்னலாக இருக்கும் என்று மாறிவிடும் எனவே இந்த குறைந்த பாஸ் சிக்னலை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் இது புரிந்து கொள்ளப்படும் என்று நம்புகிறேன்நேர டொமைன் வெளிப்பாட்டில் உங்களுக்குத் தெரியும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த விஷயத்தில் அதிர்வெண் டொமைனைப் பற்றி நாம் எப்போதும் சிந்திக்க விரும்பவில்லை என்றால் இதைச் செய்ய இந்த சிக்னல்களின் நேர டொமைன் பிரதிநிதித்துவங்களையும் பார்க்க வேண்டியது அவசியம் இதை இங்கே பிரிக்கலாம் ϕ இங்கே வடிகட்டியாக இருந்தது இது டவுன் கன்வர்ன்சன் செயல்முறைக்கு அல்லது மாறாக இந்த முழு தொகுதியும் டவுன் கன்வர்ன்சன் செயல்முறைக்கு பயன்படுத்தப்பட்டது எனவே இந்த முழு தொகுதியும் டவுன் கன்வர்ன்சன் செயல்முறையாகும் இந்த வடிப்பான் அனைத்து எதிர்மறை அதிர்வெண் கூறுகளையும் நீக்குகிறது இது U இந்த சிக்னலை U ஐ இரண்டு பகுதிகளாகப் பிரிக்க முடியும் இதை 12 12 H என எழுதலாம் ஏனெனில் இந்த பகுதியின் வடிகட்டி பண்புகளை நான் விவாதிக்க விரும்புகிறேன் எனவே நான் H j sgn என்று சொன்னால் இந்த சிக்னம் அல்லது sgn செயல்பாடு என்ன f நேர்மறையாக இருக்கும்போது sgn செயல்பாடு அடிப்படையில் நேர்மறையானது அதன் விவாதம் நேர்மறையானது வாதம் எதிர்மறையாக இருக்கும்போது அது எதிர்மறையாக இருக்கும் எனவே நீங்கள் H ஐ பிளாட் செய்தால் f 0 ஐ விட அதிகமாக இருக்கும்போது H -j க்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் f 0 ஐ விட குறைவாக இருக்கும்போது அது j க்கு சமமாக இருக்கும் இந்த U 12 j 2 j ஐக் கொண்டிருக்கும் ஆனால் j மற்றும் j 1 என்று எனக்குத் தெரியும் எனவே f 0 ஐ விட அதிகமாக இருக்கும்போது இது 1 க்கு சமம் இப்போது f எதிர்மறைக்கு f எதிர்மறையாக இருக்கும்போது இது 12 j 2 ஆக இருக்கும் ஆனால் இது இங்கே j க்கு சமமாக இருக்கும் எனவே இது j மற்றும் j 1 ஆக இருக்கும் எனவே ஒரு 1 2 12 0 க்கு சமமாக இருக்கும் அதனால் U 12 12 H நான் எழுத முடியும் f 0 ஐ விட அதிகமாக இருக்கும்போது எனக்கு 1 கிடைக்கிறது f 0 ஐ விட குறைவாக இருக்கும்போது எனக்கு 0 கிடைக்கும்மேலும் இந்த இரண்டு மதிப்புகளின் சராசரியாக இருக்கும் சிக்னமின் செயல்பாடு f 0 இல் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மேலும் வரையறுத்தால் U f 0 இல் 12 க்கு சமமாக இருக்கும் U பற்றிய எல்லாவற்றையும் சரியாக மீட்டெடுக்கிறோம் எனவே நான் j sgn என்று எழுதினால் இது -j ஆக இருக்கும் இது f இன் செயல்பாடாக j ஆக இருக்கும் தற்செயலாக நான் ஏதேனும் சிக்னலை எடுத்து அதை கடந்து சென்றால் இந்த H மூலம் உங்களுக்குத் தெரியும் எனவே இப்போது ஒரு வடிப்பான் இருந்தால் இந்த H ஐ உணர்ந்து இந்த சிக்னல் S ஐ இந்த H வழியாக அனுப்பினால் இதன் வெளியீடு -j sgn S இந்த ஸ்பெக்ட்ரத்தை உருவாக்கும் இந்த குறிப்பிட்ட வடிப்பானை ஹில்பர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஹில்பர்ட் உருமாற்றத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள்இதன் அளவை நான் எடுக்க விரும்பினால் இந்த வெளியீட்டை இந்த குறிப்பிட்ட வடிப்பானின் S0 என அழைப்போம் எனவே நீங்கள் S0 இன் அளவைப் பார்த்தால் அந்த அளவு S இன் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் காண்பேன் ஏனெனில் j இன் அளவை மாற்ற எதுவும் இல்லை 1 க்கு சமமாக இருக்கும் மற்றும் சைன் எப்படியும் ஒரு அளவு இல்லை எப்போதும் 1 க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த வடிகட்டி அளவை நாம் வைத்தால் உள்ளீட்டின் அளவிற்கு சமம் ஆனால் S0 இன் கட்டத்திற்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் உங்களிடம் ஒரு j இங்கே இருப்பதால் கட்டம் மாற்றப்படும் -j என்பது e jπ 2 க்கு சமம் மற்றும் sgn செயல்பாடு நேர்மறையாக இருக்கும் S நேர்மறையாக இருக்கும்போது S எதிர்மறையாக இருக்கும்போது அது எதிர்மறையாக இருக்கும்போது இது S இன் கட்டத்தில் சேர்க்கப்படும் எனவே மொத்த கட்டம் உண்மையில் S π 2 இன் கட்டமாக இருக்கும் f நேர்மறையாக இருக்கும்போது நீங்கள் π 2 ஐ கழிக்க வேண்டும் மற்றும் f எதிர்மறையாக இருக்கும்போது நீங்கள் இந்த -π 2 ஐக் கழிக்க வேண்டும் எனவே S இன் அனைத்து அதிர்வெண் கூறுகளும் அந்த அதிர்வெண் கூறுகளின் கட்டம் π 2 தாமதமாகிறது இது சில நேரங்களில் ஹில்பர்ட் மின்மாற்றியின் செயலாகும் அதனால்தான் இதை நான் ஒரு கட்ட மாற்றியாகவும் அழைத்தேன் ஏனெனில் இது அனைத்து அதிர்வெண் கூறு கட்டங்களையும் π 2 மதிப்பால் மாற்றுகிறது இப்போது நீங்கள் நேர டொமைன் இல் வெளியீட்டைக் குறித்தால் அதன் முக்கியத்துவம் என்ன நேர டொமைன் இல் வடிப்பானின் வெளியீடு ஒரு சிக்கலான சிக்னலாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது Ŝ என எழுதப்படலாம் அதாவது f இன் இந்த சிக்னம்-signum செயல்பாட்டை S க்குள் எடுத்துக் கொண்டால் அது எனக்கு ஒரு சிக்கலான எண்ணைக் கொடுக்கும் எனவே நான் S ஐ U ஆல் பெருக்கிக் கொள்கிறேன் ஆனால் U என்பது 12 j 2 H தவிர வேறில்லை என்று எனக்குத் தெரியும் எனவே நான் இங்கே விரிவாக்கினால் எனக்கு 12 S 12 S H கிடைக்கிறது மேலும் H தானாகவே sgn செயல்பாட்டால் f ஆக வழங்கப்படுகிறது நான் இப்போது நேர டொமைன் பிரதிநிதித்துவத்திற்குச் சென்றால் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நான் இங்கு பெறுவது 1 2 S ஆகும் இந்த s ஒரு சிக்கலான சமிக்ஞையாக இருக்கும் இது s மீது கேப் எழுதுவதன் மூலம் எழுதுவோம் இது சிக்னலின் ஹில்பர்ட் உருமாற்றம் s என அழைக்கப்படும் இது சிக்னலின் ஹில்பர்ட் உருமாற்றமாக s இருக்கும் எனவே இந்த பகுப்பாய்விற்குப் பிறகு நான் பெறும் சிக்னல் அல்லது U ஆல் பெருக்கப்பட்டதற்கு பிறகு இது சிக்கலான சிக்னல் என அழைக்கப்படுகிறது இது உங்களுக்குத் தெரியும் இது சிக்கலான சமிக்ஞையாக இருந்தால் இது பகுப்பாய்வு சிக்னல் என அழைக்கப்படுகிறது இந்த பகுப்பாய்வு சிக்னல் அதன் ஃபோரியர் கூறுகளை நேர்மறை அதிர்வெண் வரம்பில் மட்டுமே கொண்டிருக்கும் எனவே இது உங்கள் சிக்னல் 12 s j 2 s இது s e j2πfct என எழுதுவதன் மூலம் குறிப்போம் பாஸ்பேண்ட் சிக்னலை சிக்கலான குறைந்த பாஸ் சமமான சிக்னலாக மாற்ற நான் செய்ய வேண்டிய இரண்டாவது செயல்பாடு இது என்பதை நினைவில் கொள்க இதை நான் பெருக்கினால் எனக்கு கிடைப்பது பகுப்பாய்வு சிக்னல் s இது வழங்கப்படுகிறது மேலும் s ½ s jŝ என்றால் என்ன என்பதை நினைவுபடுத்தினால் உங்களுக்குத் தெரியும் j2π fct சில நேரங்களில் நீங்கள் x2 x e j2π fct ஆல் பெருக்கப்படுவதில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த சிக்கலான உறைகளின் முக்கியத்துவம் என்னவென்றால் உங்களிடம் s உள்ளது எனவே அதை இங்கேயே எழுதுவோம் s பெறுவதற்கான கணித வழி என்னவாக இருக்கும் s இந்த e j2π fct ஐ அகற்ற வேண்டியதை கணித ரீதியாக எவ்வாறு பெறுவது எனவே இதை அகற்ற நான் இந்த s ஐ e j2π fct ஆல் பெருக்க வேண்டும் எனவே நான் இங்கே பெருக்கும்போது இந்த e j2π fct மற்றும் ej2π fct ரத்துசெய்யப்படும் அதனால் அது போய்விடும் இந்த பகுதியை மீட்டெடுப்பதற்கு இந்த பகுதி இன்னும் என்னிடம் உள்ளது இதை அதன் உண்மையான பகுதியாக எழுதுவதன் மூலம் மீட்டெடுக்க முடியும் எனவே நான் அதன் உண்மையான பகுதியை எடுத்துக் கொண்டால் நான் வெறும் s ஐ பெறுகிறேன் நிச்சயமாக நான் பெறுவது ½ s எனவே இதை நான் 2 காரணி மூலம் பெருக்க வேண்டும் எனவே இதிலிருந்து நான் செல்ல முடியும் s க்கு சமமாக இருக்கும் எனவே நான் s இலிருந்து செல்ல முடியும் நான் ஒரு உண்மையான மதிப்புள்ள சிக்னல் ஆன s இலிருந்து செல்ல முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இதை பின்தொடர்வது உண்மையான மதிப்புள்ள பாஸ் பேண்ட் சிக்னலாகும் இந்த உண்மையான மதிப்புள்ள பாஸ் பேண்ட் சிக்னலில் இருந்து நான் சிக்கலான உறைக்கு செல்ல முடியும் பின்னர் நான் சிக்கலான உறை பேண்ட் வைய்ஸ் வெர்ஷாவிலிருந்து உண்மையான பாஸ் பேண்ட் சிக்னலை மீட்டெடுக்க முடியும் நடைமுறையில் அல்லது பரந்த பரவல் பயன்பாட்டில் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் வழக்கமாக இந்த s ஐ எழுதுவதைக் காட்டிலும் s ஐ s jŝ என்று எழுதுவதில்லை இது si sq என சிக்கலான உறை ஆகும் மேலும் இந்த si ஐ கட்ட கூறுகளைப் போலவும் sq ஐ இருபடி கூறுகளாகவும் அழைக்கவும் அதேசமயம் si உண்மையில் ŝ இன் உண்மையான பகுதி மற்றும் sq இந்த மாற்றீட்டைப் பெற ŝ இன் கற்பனையான பகுதியாகும் ŝ சிக்கலான உறைக்கு மாற்றாக Re ½ s jŝ e j2πfct இது உள்ளது இதன் உண்மையான பகுதியை நான் தேடுகிறேன் இதன் பொருள் நான் இந்த e j2πfct ஐ விரிவுபடுத்தி இதை cos2πfct jsin2πfct பெருக்கி s jŝ ஆக மாற்ற வேண்டும் இப்போதே இந்த ½ காரணியை மறந்துவிடுவோம் இதன் உண்மையான பகுதியை நான் தேடும்போது இது s cos2πfct ஆக இருக்கும் என்று நான் காண்கிறேன் ஏனென்றால் s மற்றும் cos2πfct உண்மையான எண்ணாக இருக்கும்ŝ மற்றும் jsin2πfct ஆகியவை சிக்கலானதாக இருக்கும் எனவே அவை என்னுடன் வரப்போவதில்லை ŝ jŝ cos2πfct மேலும் கற்பனையாக இருக்கும் எனவே இதுவும் இந்த உண்மையான செயல்பாட்டை விட்டு விலகும் j மற்றும் -j 1 ஆக இருக்கும் எனவே நான் ŝ sin 2πfct ஐப் பெறுகிறேன் எனவே இங்கே ½ உள்ளது இது si க்கு சமம் இது கட்டத்தின் கூறு ஆகும் கற்பனையான கூறு என்னவாக இருக்கும் நான் இங்கு இன்னும் பலவற்றைச் செய்ய வேண்டியதில்லை நான் ஏற்கனவே இங்கே விரிவாக்கத்தைப் பெற்றுள்ளேன் கற்பனைக் கூறுகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது கற்பனையான கூறுகள் ½ s cos2πfct ஆக இருக்கும் எனவே இது உங்களுடைய கட்டக் கூறு ஆகும் இது நான் si j sq ஐ எடுத்துக் கொண்டால் அதை நீங்கள் நன்றாகக் காட்ட முடியும் நான் இந்த s ஐப் பெற முடியும் ஏனென்றால் இது இந்த sq j ஐ பெருக்க வேண்டும் என்பதையும் j இங்கே இருக்கும் என்பதையும் j இருக்கும் ஆனால் j × j ஆக இருக்கும் நீங்கள் அவற்றை தெளிவாகச் சேர்த்தால் இதை நீங்கள் காண்பீர்கள்சிக்கலான பிரதிநிதித்துவமான ŝ க்கு சமமாக இருக்கும் சரி இது sδ ஆனால் s பற்றி இது என்ன சிக்கலான உறை ஆனால் s இன் உண்மையான மதிப்புள்ள சிக்னல் என்னவென்றால் இந்த si j sq இலிருந்து என்னால் அதை மீட்டெடுக்க முடியும் ஏனெனில் s என்பது சிக்கலான உறைகளின் இரண்டு மடங்கு உண்மையான பகுதி e j2πfct ஆல் பெருக்கப்படுகிறது ஆகவே இந்த சிக்கலான உறைக்கு நான் இங்கே மாற்றினால் எழுதுவது s i jsq என எழுதப்பட்டால் பின்னர் இந்த e j2πfct ஐ எழுதுங்கள் என்றால் நான் s என்றால் என்ன என்பதைப் பெற முடியும் எனவே இது si cos2πfct ஆக இருக்கும் பின்னர் j sq cos2πfct போய்விடும் ஆனால் நீங்கள் பெறப்போகும் உண்மையான மற்ற பகுதி j sq x -j sin 2πfct sq இதுதான் 2 இங்கே உட்கார்ந்திருப்பதற்கான காரணி sin2πfct நான் ஒரு பெற வேண்டும் என்பதற்கான காரணம் அதாவது இங்கே இது உண்மையில் சரியானது என்பதால் நான் இங்கே cos s ஒரு இங்கே வைக்க மறந்துவிட்டேன் சிக்கலான உறை உங்களுக்கு e j2πfct இருக்கும் ஒன்றைக் கடக்க ae j2πfct s 2¿ இருக்கும் எனவே இது இருக்கும் எனவே இது வெளியே வரும் உங்களுக்கு கிடைப்பது s இப்போது நாம் விவாதித்த இந்த எல்லாவற்றின் முக்கியத்துவமும் என்ன என்பதை நீங்கள் நன்கு விவாதித்த லேசர் தொகுதியில் நாங்கள் விவாதித்த இந்த iq மாடுலேட்டரை நினைவில் கொள்கிறீர்கள்வெளியீட்டை cos πui 2Vπ x cos ωst cos πuq 2Vπ x sin ωs என்று நீங்கள் எழுதலாம் எனவே அந்த cos πui 2Vπ மற்றும் cos quq 2Vπ அல்லது iq மாடுலேட்டரின் கட்டம் மற்றும் இருபடி கூறுகள் இவை அவை சரியாக si மற்றும் sq போல இல்லை என்று நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடும் ஏனெனில் அங்கு sis cosign செயல்பாடு உள்ளது ஆனால் இவை மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரின் வெளியீடுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அவற்றை இயக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளிகளில் அவற்றைச் சார்பு செய்ய வேண்டும் மற்றும் ui ஒரு சிறிய எண் என்று கருதுங்கள் எனவே நீங்கள் இதை வைத்திருக்க முடியும் இந்த கோசைனை நீக்க முடியும் பின்னர் இந்த π 2Vπ ஐ ui ஐப் பெறுவதற்கான எங்கள் மாறிலியைக் காணலாம் இதேபோல் நீங்கள் ஒரு sin ஐ பெறும் விதத்தில் பொருத்தமாக இருக்க வேண்டும் இது மற்ற இயக்க இடத்திற்குச் செல்வதன் மூலமும் செய்யப்படலாம் பின்னர் இந்த cos ஐ அகற்றவும் π 2Vπ இது நிலையானது மற்றும் உங்களுக்கு ஒரு -uq கிடைக்கும் iq மாடுலேட்டரின் வெளியீடு ui என்பது உங்களுக்குத் தெரியும் j uq இது e jωs t ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இதிலிருந்து செல்ல முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் உண்மையில் நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த iq மாடுலேட்டர் உண்மையில் சிக்னலின் iq பிரதிநிதித்துவத்தை s செயல்படுத்துகிறது எனவே கட்டம் அல்லது இருபடி கூறுகளை மாற்றுவதன் மூலம் அல்லது கட்டம் மற்றும் இருபடி கூறுகளை மாற்றியமைப்பதன் மூலம் IQ ஐ பண்பேற்றம் செய்ய முடியும் எனவே சிக்கலான உறைகளின் முக்கியத்துவம் இதுதான் சிக்கலான உறைகளை சந்திப்போம் ஒளிக்கதிர்கள் மற்றும் ஒளிக்கதிர்களின் சில பண்புகள் பற்றி விவாதிக்கும்போது நாம் அனலெக்டிக் சிக்னலை சந்திப்போம் எனவே அடுத்த தொகுதியில் சிக்கலான உறைகளைப் புரிந்துகொண்டு இந்த தொகுதியை முடிப்போம் சிக்னல்களிலிருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம் டிஜிட்டல் தகவல்தொடர்பு அடிப்படைகளைப் புரிந்து கொள்ள இது தேவைப்படுகிறது